ஒத்ததல்லாத PV செல்களை தொடர்ச்சியாக இணைக்கும் பொழுது சில பிரச்சனைகள் உள்ளன இங்கே இணைக்கப்பட்ட 2 PV செல்கள் மூலங்களாக செயல்படுகின்றன ஒரே திசையில் இரண்டின் துருவ முனைகளும் என்பதையும் அவை ஒன்றுக்கொன்று உதவுவதையும் அவை இரண்டுமே மூலங்களாக செயல்படுவதையும் கவனியுங்கள் 2 செல்களில் இருந்தும் சக்தி நேர்மறையாக இருக்கும் IV பண்புகளின் இந்தப் பகுதியில் அவை இயங்குகின்றன இப்பொழுது ஒரு செல்லை ஓரளவு நிழல் ஆக்கினால் ஒருங்கிணைக்கப்பட்ட செல்லின் IV பண்புகளின் ஒரு பகுதியின் போது PV செல்களுள் ஒன்று இந்த உதாரணத்திற்கு இங்கே PV செல் 2 எதிர்மறை சக்தியை காட்டுகிறது இது PV செல் 2 ஒரு மூழ்கியாக செயல்படுவதை குறிக்கிறது அந்த நிலையின் கீழ் இதைப்போல துருவ முனை தலைகீழாகும் ஆகவே இப்பொழுது PV செல் 2 ஒரு மூழ்கியாக செயல்படுகிறது R0 ஒரு மூழ்கியாக செயல்படுகிறது PV செல் 1 மட்டுமே மூலமாக இருக்கிறது இந்த முறையில் அதை மேலும்படிக்க வசதியாக இப்பொழுது இந்த மின்சுற்றை கொஞ்சம் மாறுதல் செய்ய முடியும் அது இன்னும் அதே மின்சுற்றாகவே உள்ளது இந்த PV செல் 1 மூலமாகும் இங்கே காட்டப்பட்டுள்ளபடி சுமை R0 உங்களிடம் உள்ளது மற்றொரு PV செல் 2 கூடுதல் சுமையாக செயல்படுகிறது இங்கு காட்டப்பட்டுள்ளது போல சுமையின் அதே திசையில் உள்ளது ஆகவே இப்போது PV செல் 2 இங்கே ஒரு மூழ்கி அல்லது ஒரு சுமை போல செயல்படுகிறது அதன் பொருள் என்ன என்றால் IV பண்புகளின் இந்தப் பகுதியில் அது செயல்படுகிறது இந்த PV செல் 2 ஐ இதுபோன்ற ஒரு மின்தடை பொருளால் நாம் மாற்றம் செய்யவும் முடியும் ஆகவே பயன்பாட்டில் PV செல் 2 மூழ்கியாக இருக்கும் நேரத்தில் ஒரு மின்தடையை போல நடந்துகொள்கிறது இப்பொழுது கேள்வி என்னவென்றால் PV செல் 2 மூழ்கியாக இருக்கும்போது அது சிதறடிக்கிறது மற்றும் சூடாக மாறுகிறது இதை நாம் தடுக்க முடியுமா சக்தியை நாம் பைபாஸ் செய்ய முடியுமா PV செல் 2 ஐ அல்லது இந்தப் பகுதியில் மின்தடையை போல பொதுவாக நடந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் அது எந்த சக்தியையும் நுகராதவாறு மூழ்கியாக இருக்கும் எந்தவொரு செல்லையும் நாம் பைபாஸ் செய்ய முடியுமா ஆகவே இதுபோன்ற ஒரு Diode டை குறுக்கே வைப்பதன் மூலம் இதை அடைய முடியும் ஆகவே PV செல் 2 துருவ முனையை தலைகீழாக்கி ஒரு மூழ்கியைப் போல இயங்கும் போதெல்லாம் மற்றும் உங்களிடம் இருப்பதால் இங்கே ஒரு Diode டை வைக்கிறோம் Diode முன்னோக்கு சார்புடைய தாகி மின்சாரத்தை கடத்தும் இப்போது எளிமையை கருத்தில்கொண்டு இந்த diode ஒரு மிகச் சிறப்பானது என்று கவனத்தில் கொண்டால் இதன் cut in voltage அல்லது turn on voltage 0 volts அல்லது ஒரு தனிப்பட்ட செல்லுக்கான PN சந்திப்பு மின்னழுத்தம் 0 7 volts உடன் ஒப்பிடும்போது மிகமிக குறைவாகவே இருக்கும் அதை கொஞ்சம் பின்னர் நான் விளக்குவேன் இப்போதைக்கு இந்த diode மிகச் சிறப்பானது என்றும் cut in voltage 0 என்றும் கொள்வோம் ஆகவே PV செல் 2 துருவ முனையை தலைகீழ் செய்தவுடன் diode cuts in மற்றும் PV செல் 2 ஐ bypass செய்கிறது இதன் மூலம் செல்லுக்கு உள்ளாக எந்த சக்தி சிதறலும் உங்களுக்கு இருக்காது மற்றும் செல்லானது சூடாகி சேதம் அடையாது இப்பொழுது இந்த பண்புகளை நாம் பார்ப்போம் Diode ஐ வைக்கும்போது என்ன நடக்கிறது இந்த எதிர்மறை சக்தி இருப்பதில்லை எனவே அந்தப் பகுதி மறைந்துவிடும் ஆகவே இதன் பொருளாவது எல்லா சக்திகளும் நேர்மறையாக உள்ளன இந்த நேரத்தில் PV செல் 2 மட்டுமே மூல சக்தியாக இருக்கும் முன்னர் அது மூழ்கியதாக இருந்தது Diode ன் இருப்பு காரணத்தினால் அது diode னால் திறம்பட bypass செய்யப்படும் இப்பொழுது பண்புகளின் இந்தப் பகுதியில் பண்புகளை நீங்கள் மாற்றினால் செல் 1 மற்றும் செல் 2 இரண்டுமே மூலங்கள் ஆகும் இந்த புள்ளியில் இந்த செங்குத்துக் கோடு இருக்கும் இந்த அதிமுக்கியமான சந்திப்பில் PV செல் 2 பங்களிப்பது 0 சக்தியாகும் எல்லா சக்திகளும் PV செல் 1 ஆல் பங்களிப்பு செய்யப்படுகிறது இந்த செங்குத்து கோட்டு புள்ளிக்கு குறைவான எல்லா பகுதிகளையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் PV செல் 2 பங்களிப்பு செய்வதில்லை இந்த மிகச்சிறப்பான diode ஆல் அது திறம்பட bypass செய்யப்படுகிறது ஆகவே PV செல் 1 மட்டுமே மூலமாக இருக்கிறது ஆகவே இயக்கப் புள்ளி பண்புகள் இந்த பாதையை எடுக்காத படியும் ஆனால் இந்தப் பாதையை எடுக்கும் படியும் இருக்கும் ஏனென்றால் இது PV செல் 1 ன் IV தற்போதைய பாதையாகும் மற்றும் PV செல் 2 படத்தை விட்டு திறம்பட வெளியேற்றப்பட்டதால் இப்போது அது எடுக்கக் கூடியது இந்த பாதையாகும் ஆகவே இந்தப் பகுதியில் இயக்க புள்ளி இந்த பாதையை எடுக்கும்படி இந்த பகுதியை நீங்கள் மறுபடியும் வரைந்தால் அது இதைப்போல் தோன்றும் இதுபோல ஒரு மிகச்சிறந்த diode ஐ சரியான இடத்தில் வைத்த ஒருங்கிணைக்கப்பட்ட செல்லின் IV பண்புகள் இப்போது உண்மையில் இந்த இருண்ட தடித்த கோட்டு பகுதியாகும் இந்தமிகச்சிறந்த diode ஐ வைப்பதன் அனுகூலம் என்னவென்றால் எப்போதெல்லாம் ஒரு மின்னழுத்தம் தலைகீழ் ஆகிறதோ அல்லது PV செல் 2 இது போல ஒரு மூழ்கி ஆக இயங்க முயற்சிக்கிறதோ அப்போது PV செல் 2 bypass செய்யப்படுகிறது இப்படி ஒரு நிலையின் கீழ் இந்த diode PV செல் 2 ஐ பாதுகாக்கும் அது PV செல் 1 மட்டுமே மின்சுற்றில் R0 க்கு சுமையை கொடுக்கும் என்பதுபோல தோன்றும் இப்பொழுது PV செல் 1 R0 க்கு மட்டுமே முழு சக்தியையும் வழங்கும் இங்கே எந்த சிதறடிக்கிறதும் இல்லை ஆகவே இது இந்த diode ஐ வைப்பதால் வரும் அனுகூலம் ஆகும் நீங்கள் செயல்திறனை கொஞ்சம் மேம்படுத்திக் கொள்ளலாம் பண்புகளும் சுட்டிக்காட்டியபடி அதனுடைய வடிவத்தை கொடுக்கும் இப்பொழுது இந்தப் பகுதியில்தான் PV செல் 2 சக்தியை பங்களிக்கும் மற்றும் மீதமான பகுதி PV செல் 1சக்தியை பங்களிக்கும் ஒருங்கிணைக்கப்பட்ட செல்லின் சக்தியை நிச்சயமாக இரண்டும் சேர்ந்து சக்தியை பங்களிக்கும் ஆகவே இங்கே நீங்கள் பார்க்கிறபடி PV செல் 1 ல் இருந்து மட்டுமே பங்களிப்பாகிறது